பயோரிஆக்டர்ஸ் பற்றிய மூக் க்கு உங்களை வரவேற்கிறோம் இதில் 10 மூக் சொற்பொழிவுகள் நான்கு வார பரப்பில் கொடுக்கப்படும் சொற்பொழிவுகள் உடன் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அசைன்மென்ட்களும் உண்டு இதைத்தவிர சில பயிற்சி வினாக்கள் உங்கள் சிந்தனையை தூண்டும் வகையில் உள்ள வினாக்களும் நாம் வகுப்பில் கலந்து ஆலோசிப்போம் சில பயிற்சி வினாக்கள் கொடுத்து அதன் விடையை அடுத்த வகுப்பிலும் பார்ப்போம் இந்த பாடத்தின் அமைப்பு முறை நீங்கள் முற்றிலுமாக எந்த புத்தகத்திலும் காண முடியாது இருந்தாலும் நான் பயனுள்ள இரண்டு புத்தகங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அவற்றை நீங்கள் குறிப்பு புத்தகங்களாக வைத்துக்கொள்ளலாம் முதலாவது சூலர் மற்றும் கார்கி எழுதியது இதன் விவரத்தை நான் ஒரு கோப்பாக தருகிறேன் அதை நீங்கள் இந்த பயிற்சி தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மற்றொரு புத்தகம் மிகப்பழமையானது 1986 இல் பெய்லி மற்றும் ஒலீஸ் ஆல் வெளியிடப்பட்டது பழமையானது என்றாலும் பயனுள்ளது இனி அடுத்ததாக நாம் முதல் சொற்பொழிவை ஒரு அறிமுகமாக பார்க்கப்போகிறோம் முதலில் நாம் புற்றுநோய் பற்றி யோசிப்போம் புற்றுநோயில் இருந்து தொடங்குவோம் இது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நோய் என்று எல்லோரும் அறிவோம் பத்து வருடங்களுக்கு மேலாகவே ஒரு முக்கியமான நோயாக உள்ளபோதிலும் இதை நாம் முழுமையாக வெல்லவில்லை இதன் குணப்படுத்துதலிலும் கண்டுபிடிப்பதிலும் நிறைய முன்னேற்றம் கண்டுள்ள போதிலும் இதை முற்றிலுமாக வெற்றிகொள்ள முடியாததால் இது இன்னும் ஒரு முக்கிய நோயாக உள்ளது புற்றுநோய் என்றால் என்ன எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் செல்களின் கட்டுப்படுத்தாத வளர்ச்சி இதை நாம் அறிவோம் செல்கள் தங்கள் செயல் முடிந்த பிறகு இறக்கும் தன்மையை இழக்கும்போது புற்றுநோய் ஏற்படும் உதாரணத்திற்கு உங்கள் கைகளை நீங்கள் பார்த்தீர்களென்றால் தொடக்கத்தில் கரு நிலையில் கை உருவாகும் பொழுது முழுவதுமாக ஒரு பிண்டமாக நிறைந்திருக்கும் பிறகு செல்கள் ஆங்காங்கே இறப்பு ஏற்பட்டு விரல்கள் உண்டாகும் செல்கள் அங்கே தற்கொலை செய்துகொண்டு நமக்கு செயல்படும் விரல்களை தந்தன வளர்ச்சி செயல்கள் மறுபிறப்பு செயல்கள் போன்ற பல செயல்கள் நம் உடலில் இயங்க செல்களின் இறப்பு மிகவும் முக்கியமானதாகும் இது கட்டுக்குள் இல்லாமல் போனால் அப்படிப்பட்ட செல்கள் தொடர்ந்து உயிர்வாழ்ந்து புற்றுநோயில் முடியும் புற்றுநோய் ஏன் பயங்கரமானது அதில் வெறும் செல்கள் தான் உள்ளது தங்கள் இறப்பு தன்மையை இழந்த செல்கள் பிறகு அது ஏன் நம்மை பாதிக்க வேண்டும் இவை நம்மை பாதிப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட செயல்கள் நம் உடலில் இருந்தால் உடலின் உறுப்புகளின் மற்றும் திசுக்களின் முக்கிய செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்து நம் உயிருக்கே தீங்கு விளைவிக்கக் கூடும் உதாரணத்திற்கு நம் உடலின் பல உறுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் லிவர் அல்லது கிட்னி இவற்றில் இதுபோன்ற இறப்பு இல்லாத செல்கள் தொடர்ந்து உயிர் வாழ்ந்தால் அவை இந்த உறுப்புகளின் சாமானிய செயலை பாதிக்கும் இறுதியில் இறப்பு ஏற்படும் இதர பல பாதிப்புகள் ஏற்பட்டு இறுதியில் இறப்பில் முடியும் எனவே நாம் நேரடியாக யோசிப்போம் புற்று நோயை நாம் குணப்படுத்த வேண்டும் என்றால் இந்த புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய செல்களை கொல்ல வேண்டும் அவற்றை எவ்வாறு கொல்லுவது நாம் மருந்துகள் புற்றுநோய் மருந்துகள் மற்றும் கீமோதெரபி என்ற சிகிச்சை முறை உபயோகிக்கிறோம் நாம் புற்றுநோய் செல் கொல்லுவதற்கு கதிர்வீச்சு சிகிச்சை முறை அதாவது ரேடியோதெரபி உபயோகிக்கலாம் இது போன்ற மருந்துகள் உட்கொண்டு புற்றுநோய் செல்களை கொல்லும் முறை உடலில் உள்ள மற்ற செல்களையும் கொல்லக் கூடிய அபாயமும் உண்டு இதுவே நாம் விரும்பத்தகாத பக்க விளைவுகளான முடி உதிர்தல் போன்றவற்றிற்கு காரணமாகும் இன்னும் பல விரும்பத்தகாத பக்க விளைவுகள் கீமோதெரபி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் ஏற்படும் எனவே நமக்கு புற்றுநோய் செல்களை மட்டுமே குறிவைத்து பாதிக்கக்கூடிய மருந்துகள் தேவை அவை புற்றுநோய் செல்களை மட்டும் நேரடியாக அழித்துவிட்டு மற்ற செல்களை பெருமளவில் பாதிக்காமல் இருக்க வேண்டும் இவ்வாறு புற்றுநோய் செல்களை மட்டுமே குறிவைக்க தற்போது சில புற்றுநோய் சிகிச்சையில் மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் அல்லது மேப்ஸ் உபயோகிக்கப்படுகின்றன இவை சில புற்று நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளன இவற்றைப் பற்றிய ஆராய்ச்சி 10 15 வருடங்களுக்கு முன்பே தொடங்கி பிறகு சில வருடங்களுக்கு முன்பு வெற்றியடைந்து இப்போது சிலவகையான புற்றுநோய் சிகிச்சையில் உபயோகிக்கப்படுகின்றன மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் ஐ ஹைபிரிடாமா என்கிற செல்கள் உருவாக்குகின்றன என்கின்ற பெயர் நமக்கு ஹைபிரிட் மற்றும் ஓமா என இரு வகையான செல்களின் கலவை அதாவது குறிப்பிட்ட ஒரு வகையான ஆன்டிபாடிசை தயாரிக்கும் திறன் மற்றும் அழிவு இல்லாமல் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களின் திறன் இவ்விரண்டு செல்களையும் நாம் ஒன்று சேர்த்தோம் என்றால் அதன்மூலம் நமக்கு கிடைக்கும் செல் குறிப்பிட்ட ஒரு வகையான ஆன்டிபாடி அதாவது மோனோ குளோனல் ஆன்டிபாடி தயாரிக்கும் திறனுடன் என்றும் அழியா திறனும் கொண்டு இருக்கும் இது நம் உடலின் வெளியே நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக இந்த மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் புற்றுநோய் செல்களை அழிக்க உபயோகிக்கும் மருந்துகளுக்கு புற்றுநோய் செல்களை குறிவைக்க துணையாக இருக்கும் இந்த ஹைபிரிடாமா செயல்முறையை எழுபதுகளில் கோலர் மற்றும் மில்ஸ்டின் அவர்களால் உருவாக்கப்பட்டது இவ்வாறு உருவாக்கப்பட்டமோனோ குளோனல் அண்டிபோடீஸ் 1980களில் மிகவும் பிரபலமடைந்தன முனைவர் பட்டத்துக்கான ஆராய்ச்சியில் ஒரு பிரிவு பயோரியாக்டரில் மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் தயாரிக்கும் முறை பற்றியது இங்கே கொடுக்கப்பட்டவை புற்றுநோய் குணப்படுத்த உபயோகிக்கப்படும் மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் ரிடுக்சிமாப் டிரஸ்டுழுமாப் பேவசிழுமாப் செடுக்ஸிமேப் பேன்இடும்உம்மேப் இப்பிலிம்ஓமேப் Rituximab Trastuzumab Bevacizumab Cetuximab Panitumumab Ipilimumab என பல உண்டு இவை எல்லாவற்றின் பெயரும் நீங்கள் பார்த்தீர்களானால் மேப் என்று முடியும் இதில் மேப் மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் ஐ குறிக்கும் மற்றும் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வகையான புற்று நோய்க்கு எதிராக செயல்படும் மேலும் விவரத்திற்கு நீங்கள் இந்த இணையதளத்தை பார்க்கலாம் நான் எல்லா இணையதளங்களையும் ஒரு தனி கோப்பு அமைத்து அதை உங்கள் பாட வலைதளத்தில் இணைத்துவிடுகிறேன் உங்களுக்கு எளிதில் இந்த இணையதளங்களை அடைய முடியும் இந்தப் பாடத்திட்டத்தில் இதுபோல் பல இணையதளங்கள் தேவைப்படும் முக்கியமாக இந்த அறிமுக தொகுதியில் இதை நீங்கள் படித்து மேலும் ஆழ்ந்த விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பாடத்திட்டத்திற்கு தேவையானவற்றை நாம் பார்ப்போம் ஆனால் இதற்கு மேலும் விவரம் தேவைப்பட்டால் ஆர்வமும் இருந்தால் நீங்கள் இதை இந்த இணையதளங்கள் மூலம் படித்து தெரிந்து கொள்ளலாம் இதன் கோப்பு இவ்வாறு இருக்கும் இதன் இணைப்பு அதாவது யூ ஆர் எல் இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் முதலாவது யூ ஆர் எல் புற்றுநோய் சிகிச்சை பற்றியது இங்கே உள்ளது இது உங்களுக்கு சிபாரிசு செய்த இணையதளங்கள் மற்றும் காணொளிகள் இதனுடன் சில காணொளிகளும் இருக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி இணைப்பு மூலம் நீங்கள் தேவைப்பட்ட கோப்பையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நீங்கள் கண்ட்ரோல் அல்லது அது போல சிலவற்றை உபயோகித்து பிறகு இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம் இந்த இணையதளம் புற்றுநோய் சிகிச்சை பற்றியது மற்ற இணையதளங்களை பற்றி நாம் அதை சார்ந்த சொற்பொழிவு நிகழும் பொழுது எடுத்துக் கூறுகிறேன் இது மற்றுமொரு இணையதளம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பட்டியலில் இரண்டாவதாக உள்ளது நாம் இப்பொழுது புற்றுநோயிலிருந்து நம்முடைய பயோரிஆக்டர்ஸ் பயிற்சிக்கு வருவோம் இங்கே இதன் தொடர்பு என்ன இங்கே தொடர்புடைய முக்கியமான கேள்வி சிகிச்சைக்கு தேவையான இந்த மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் அதாவது மேப்ஸ் எவ்வாறு மிக அதிகமான அளவில் தயாரிக்கப்படுகின்றன ஹைபிரிடாமா செல்களை சிறிய பாத்திரத்தில் முதலில் விளைவித்த போது இதன் அளவு மிகக் குறைவே ஆனால் மேப்ஸ் இன் தேவை இக்காலகட்டத்தில் மிகவும் அதிகம் எனவே சிகிச்சைக்கு தேவையான இந்த மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் அதாவது மேப்ஸ் எவ்வாறு மிக அதிகமான அளவில் தயாரிக்கப்படுகின்றன இதற்கான விடை பயோபுரோசெஸ் மூலம் ஆகும் தற்சமயத்துக்கு இதை இங்கே நான் மேலும் விவரிக்கப் போவதில்லை நாம் இந்த பயோப்ராசஸ் பற்றி பின்வரும் பாகத்தில் பார்க்கும் பொழுது நான் அதைப் பற்றி சொல்கிறேன் நாம் இப்போது சற்று பாதையை மாற்றுவோம் சில வருடங்களுக்கு முன்பு மாற்று திரவிய எரிபொருளின் தேவை மிக அதிகமாக இருந்தது இப்போதும் அவை எல்லோரின் கவனத்தையும் தூண்டுபவை ஆகவே உள்ளன இந்த மாற்று எரிபொருள் கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கும் பெட்ரோலியம் மற்றும் டீசல் எரிவாயுவின் இடத்தை எடுத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை கச்சா எண்ணெய் கிடைக்கும் மூலங்கள் குறையத் தொடங்கியதால் மாற்று திரவிய எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளது திரவிய எரிபொருளை முற்றுமை முற்றிலுமாக மாற்றுவது கடினம் உதாரணத்திற்கு ஒரு விமானம் எவ்வாறு திரவ எரிபொருள் இல்லாமல் பறக்கும் என்று கற்பனை செய்வது கடினம் அதுவும் இந்த காலகட்டத்தில் எனினும் மாற்று எரிபொருள் ஆராய்ச்சி வாயிலாக கிடைக்கும் சாத்தியம் உள்ளது இன்றைய காலகட்டத்தில் திரவ எரிபொருளின் தேவை அதிகமாக உள்ளது திரவ எரிபொருளுக்கு இரண்டு உதாரணங்கள் பயோ எத்தனால் மற்றும் பயோ டீசல் ஆகும் எத்தனால் அதாவது C2H5OH போதை கொடுக்கும் குடிபானங்களில் நிறைய உள்ளது என்று நீங்கள் அறிவீர்கள் இதை நாம் தூய நிலையில் சிறிதளவு பெட்ரோல் அல்லது வாயு அதாவது கேஸ் உடன் கலந்து சில தேசங்களில் உபயோகிப்பது போல் ஊர்திகளை செலுத்த உபயோகித்தால் மிகவும் நல்ல எரிபொருளாக இருக்கும் ஆனால் இந்த பயோ எத்தனால் நமக்கு எவ்வாறு கிடைக்கும் பயோ எத்தனால் இன் ஆதாரம் சோளம் மற்றும் இதர தாவர வகைகளிலிருந்து பதப்படுத்தப்பட்டு இறுதியில் கிடைக்கும் சோளத்தை உதாரணமாக கொண்டோமானால் அதிலிருந்து எவ்வாறு நமக்கு இறுதி பொருளாக எத்தனால் கிடைக்கும் சோளத்தில் மற்ற பொருட்கள் உண்டு ஆனால் இயற்கையாக எத்தனால் கிடையாது அப்படி இருக்க நாம் அதை எவ்வாறு எத்தனால் ஆக மாற்றி அதை ஒரு பயனுள்ள உயிரி எரிபொருள் ஆக மாற்றமுடியும் அது மிகவும் நீண்ட செயல்முறை அதை பயோப்ராசஸ் மூலம் செயல்படுத்தலாம் இதுபோலவே பயோடீசல் பயோடீசல் நம் தேசத்தில் உபயோகிக்கிறோம் அதை தாவரங்களிலிருந்து தயார் செய்து ரயில் மற்றும் இதர செயல்பாடுகளை நடத்த ஒரு குறிப்பிட்ட அளவு வரை உபயோகிக்கிறோம் நாம் நுண் பாசிகளையும் உபயோகித்து பயோடீசல் உற்பத்தி செய்யலாம் இதற்கு காரணம் நுண் பாசிகள் அவற்றின் உள்ளே உயிரி எண்ணை அதாவது பயோ ஆயில் சேகரித்துக் கொள்கின்றன அவை கச்சா எண்ணெய்க்கு சமமாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த பயோ ஆயிலை நாம் பதப்படுத்தி பயோடீசல் ஆக மாற்ற முடியும் தாவரங்களை விட உயர்ந்த உற்பத்தி திறன் கொண்ட நுண் பாசிகளை உபயோகிக்க வேண்டுமென்றால் மூலப் பொருளை மாற்றுவதற்கு நமக்கு பயோபிராசஸ் இன் தேவை உள்ளது சில சமயம் அது காற்றில் உள்ள கார்பன்டை ஆக்சைடு ஐ சூரிய ஒளியின் உதவியால் ஒளிச்சேர்க்கை மூலம் பயோ ஆயில் உற்பத்தி செய்யக்கூடும் அதை பிறகு பயோடீசல் ஆக மாற்றமுடியும் இந்த செயல்முறையை நாம் பயோப்ராசஸ் என்று கூறுவோம் எனவே பயோப்ராசஸ் உதவி கொண்டு நாம் பயோடீசல் பயோ எத்தனால் போன்றவற்றை தயாரிக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அணிமேஷன் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எத்தனால் உற்பத்தி பற்றி விரிவாக தெரியவரும் இதில் சோளம் மூலம் எவ்வாறு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் பாசிகள் மூலம் எரிபொருள் கிடைப்பது பற்றியும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இந்த வெளியீடு மூலம் நேரடியாக உங்களால் படிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 4 5 ஐ பாருங்கள் எத்தனை பற்றிய அனிமேஷன் மூன்றில் உள்ளது சோளத்தில் இருந்து எத்தனால் உற்பத்தி நான்கிலும் பாசியிலிருந்து எரிபொருள் ஐந்திலும் உள்ளது கொடுக்கப்பட்ட இணையதளங்களில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன அவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே பயோ எத்தனால் மற்றும் பயோ டீசல் உற்பத்தி பயோப்ராசஸ் மூலமாக அமைகிறது இனி அடுத்ததாக மற்றும் ஒரு விஷயத்தைப் பற்றி பார்ப்போம் நீங்கள் எல்லோரும் இன்சுலின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்சுலின் என்றால் என்ன நீரிழிவு நோய் அதாவது டயபடீஸ் ஐ குணப்படுத்தும் ஒரு மருந்து அதன் மூலக்கூறை பார்த்தோமானால் அது ஒரு புரதம் உங்களுக்கு உயிர்ம மூலக் கூறுகள் பற்றிய பின்னணி இருக்கும் என்று நம்புகிறேன் புரதமும் அப்படிப்பட்ட ஒரு மூலக்கூறு அமினோ அமிலங்கள் பல ஒன்றுக்கு ஒன்று பாலிமர் ஆக இணைவதன் மூலம் புரதம் உருவாகிறது இன்சுலின் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறிய புரதம் இது 1920களில் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு பல மக்களின் நீரிழிவு நோயை குணப்படுத்த உபயோகிக்கப்பட்டது ஆரம்பகட்டத்தில் இன்சுலின் பன்றிகளின் கணையத்தில் இருந்து எடுக்கப்பட்டது 1980கள் வரை இன்சுலின் பன்றிகளின் கணையத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது 800 இல் இருந்து ஆயிரம் கிலோ பன்றியின் கணையம் வெறும் 100 கிராம் இன்சுலின் மட்டுமே கொடுக்கும் இது மிகவும் சிறிய அளவே அதுவும் உலக அளவில் இன்சுலினுக்கு இருக்கும் தேவையை பார்க்கும்பொழுது இது மிகச்சிறிய அளவே கணையம் உடலில் இயங்கும் பல உறுப்புகளில் ஒன்று எனவே நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் வேறு எந்த முறையும் அறியாத பொழுது என்னவெல்லாம் செய்து இன்சுலின் எடுப்பார்கள் என்று ஆனால் இன்சுலின் உற்பத்திக்கு ஒரு பயோப்ராசஸ் முறை கிடைத்தவுடன் இன்சுலின் மிகவும் எளிதாக உற்பத்தி செய்ய முடிந்தது இதன் மூலம் அதன் விலையும் 24 மடங்காக குறைந்தது இன்சுலின் உற்பத்தியும் ஒரு பயோப்ராசஸ் ஆகும் பட்டியலில் அடுத்து உள்ள காணொளி இன்சுலினை பற்றியதாகும் இதைப்பார்த்து இன்சுலின் முக்கியத்துவம் பயோப்ராசஸ் மூலம் அதன் உற்பத்தி ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் வீட்டு சூழலுக்கு வருவோம் தயிர் எவ்வாறு செய்யப்படுகிறது பால் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் மிதமாக சூடு செய்து பிறகு சிறிதளவு பழைய தயிரை இந்த மிதமான சூடு உள்ள பாலில் கலந்து பிறகு அதை அமைய வைத்துவிடுவோம் இங்கே என்ன நடக்கிறது நான் உங்களுக்கு சில சொற்களை அறிமுகப்படுத்தப் போகிறேன் அவற்றை இந்த பாட கோப்பில் அடிக்கடி நாம் உபயோகிப்போம் பாலை உபயோகிக்கிறோம் அதை நாம் வளர்ப்பு ஊடகம் அதாவது மீடியம் என்று கூறுவோம் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு திரவியம் அல்லது நியூட்ரியன்ட் பிராத் இந்த சத்து நிறைந்த திரவியத்தில் நாம் உட்செலுத்தும் பொருள் அல்லது இனாகுலம் அதாவது நுண்ணுயிரிகள் கொண்ட சிறிதளவு தயிர் இடுகிறோம் இந்த நுண்ணுயிர்கள் திரவியத்தின் உள்ள சத்துகளை உபயோகித்து வளர்கின்றன இந்த நுண்ணுயிரிகளில் ஒன்றான லாக்டோபாசிலஸ் வளர்ச்சியின் போது லாக்டிக் ஆசிட் சுரக்கும் அமிலங்கள் என்ன செய்யும் என்று நீங்கள் அறிவீர்கள் திரவியத்தின் பி ஹெச் குறையும் பாலில் இவ்வாறு பி ஹெச் சரியான கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் குறையும் பொழுது அதிலுள்ள கேசின் என்ற புரதம் உறைய பட்டு தயிராக மாறும் இதன் சுவையும் அதற்கு ஏற்ப மாறி நாம் உண்ணும் நிலையில் தயிராக மாறும் எளிமையான முறையில் இதை சொல்ல வேண்டுமென்றால் தயிர் செய்யும் முறையும் ஒரு பயோபிராசஸ் ஆகும் ஒரு பாத்திரம் உள்ளது அதில் திரவியம் உள்ளது அந்த திரவியத்தில் உட்செலுத்தும் பொருளில் உள்ள செல்கள் திரவியத்தின் ஊட்டச்சத்தை உபயோகித்து வளர்ச்சியின் காரணமாக செல்களின் மடங்கு உயர்கிறது அவை தயாரிக்கும் லாக்டிக் ஆசிட் பாலை தயிராக உறையச் செய்கிறது இவ்வாறு தயிர் செய்வது ஒரு பயோபிராசஸ் ஆகும் இனி பயோப்ராசஸ் என்ன என்பதை பார்ப்போம் இது பயோபிராசஸ் இன் மேலோட்டப் பார்வை பயோபிராசஸ்ஸில் இரண்டு பெரும் கூறுகள் உள்ளன முதலாவது பயோரியாக்டர் கூறு இதை நாம் மேல்புற பாய்வு என்றும் கூறுவோம் மற்றொன்று கீழ்ப்புற பாய்வில் பதப்படுத்தும் கூறு இங்கே உங்களுக்கு பயோரியாக்டர் ஒரு வரைபடமாக காட்டப்பட்டுள்ளது இதைப்பற்றி நாம் பின்னர் விரிவாகப் பார்ப்போம் இதன் தொடக்க பொருள் உதாரணத்திற்கு தயிர் உறைவதற்கு நாம் பாலை உபயோகிக்கிறோம் அது இங்கே பயோரியாக்டர் இன் உள்ளே செலுத்தப்படுகிறது பயோரிஆக்டர் இன் உள்ளே நமக்குத் தேவையான நுண்ணுயிரிகள் உள்ளன லாக்டோபாசிலஸ் போன்று அவை நாம் முன்பு பார்த்தது போல் ஊட்டச்சத்தை எடுத்துக்கொண்டு பாலைத் தயிராக உரைய உதவி செய்கின்றன அது ஒரு என்சைம் ஆக கூட இருக்கலாம் என்சைம் சார்ந்த மாற்றத்தை செய்யும் திறன் கொண்டுள்ளதாக இருக்கலாம் இந்த செயலுக்குப் பிறகு மற்ற செயல்களும் உள்ளன அவற்றை நாம் விரிவாக பிறகு பார்க்கலாம் இந்த செயல்பாடு முடிந்தபிறகு பயோரியாக்டரில் இருந்து வெளிவருவதை சாகுபடி செய்வோம் அதில் நமக்கு தேவையான விளைபொருள் உடன் நுண்ணுயிர்கள் மற்றும் இதர பொருட்களும் இருக்கும் ஆனால் நம் எல்லோருடைய ஆர்வமும் தேவையான விளைபொருள் மீது மட்டுமே இருக்கும் எனவே நாம் நமக்குத் தேவையான விளை பொருளை பிரித்தெடுத்து அதை தூய்மைப்படுத்த வேண்டும் இதைத்தான் நாம் கீழ்ப்புற பாய்வு பதப்படுத்துதல் அதாவது டவுன் ஸ்ட்ரீம் பிராசசிங் என்று கூறுவோம் இந்த டவுன் ஸ்ட்ரீம் பிராசசிங் இல் பல கட்டங்கள் இருக்கும் சில சமயம் டவுன் ஸ்ட்ரீம் பிராசசிங் மட்டுமே 95 சதவிகித பயோப்ராசஸ் இன் கட்டங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும் எனவே இந்த டவுன் ஸ்ட்ரீம் பிராசசிங் இல் பல நிலைகள் உள்ளன இவை எல்லாம் கடந்து இறுதியில் நமக்கு தூய்மைப்படுத்தப்பட்ட விளைபொருள் கிடைக்கும் இதுவே பயோ ப்ராசஸ் ஆகும் நம்முடைய பாட தொகுதி மேல்புற பாய்வு பகுதி அதாவது பயோரியாக்டர் பகுதியில் கவனம் செலுத்தும் டவுன் ஸ்ட்ரீம் பிராசசிங் முக்கியமான ஒன்றுதான் ஆனால் இந்தப் பயிற்சியின் கவனம் நமக்கு உபயோகமான சிலவற்றை தெரிந்து கொள்வது எனவே நாம் பயோரிஆக்டர் இன் செயல்பாடு அதாவது ஆப் ஸ்ட்ரீம் பிராசசிங் மீது கவனம் செலுத்துவோம் இந்த மூக் பயிற்சி பயோரியாக்டர் ஐ பற்றியது முந்தைய ஸ்லைட் பார்த்ததிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் ஒரு பயோரியாக்டர் பயோ ப்ராசஸ் இல் மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது மற்றும் பயோ ப்ராசஸ் நடப்பதற்கு மிகவும் தேவையான ஒன்றாகும் என்று சில சாமானிய பயோரியாக்டர் வகைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் பொதுவாக உபயோகிக்கப்படும் சில பயோரியாக்டர் வகைகளைப் பற்றிப் பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்கப்போவது அசைவு தொட்டி பயோரியாக்டர் அதாவது ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர் இது பெரும்பாலும் எல்லா பயோ இண்டஸ்ட்ரி களிலும் அதிகமாக உபயோகிக்கப்படும் பயோரியாக்டர் ஆகும் அதன் பெயரில் இருப்பதுபோல் இதோ இங்கே ஒரு தொட்டி நீள்சதுர வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது உண்மையில் அது உருளை வடிவத்தில் இருக்கும் அது மிகவும் சிறியதாக டேபிள் மீது வைக்க கூடிய அளவில் ஒன்றிலிருந்து இரண்டு லிட்டர் அளவு ரியாக்டர் ஆக கூட இருக்கலாம் அல்லது 15 லிட்டர் அளவு ரியாக்டர் ஆராய்ச்சி மேஜை மீது வைக்கக்கூடிய அளவில் அல்லது பெரிய தொழிற்சாலைகளில் ஒன்றிலிருந்து பல லட்ச லிட்டர் அளவுள்ள ரியாக்டர் ஆக கூட இருக்கலாம் இந்த அசைவு தொட்டி அளவில்தான் வெவ்வேறாக இருக்குமே தவிர செயல்பாடுகளில் ஒன்றாக தான் இருக்கும் இவை எல்லாவற்றிலும் பயோரியாக்டர் இலுள்ள திரவியத்தில் அசைவு கொடுப்பதற்கு ஒரு அசைவு கருவி பொருத்தப்பட்டிருக்கும் இதன் காரணமாக அதன் பெயர் அசைவு தொட்டி பயோரியாக்டர் என்று உள்ளது எல்லா பயோரியாக்டர் களிலும் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வைக்கப்பட்டிருக்கும் பயோரியாக்டர் இன் உட்புறத்தில் உள்ள வெப்பநிலையை அளப்பதற்கு தர்மா மீட்டர் அல்லது ஆர் டி டி கருவி பொருத்தப்பட்டிருக்கும் மற்றும் ஒரு அளவுகோல் டி ஓ அல்லது டிசால்டு ஆக்சிஜன் அதாவது கரைந்து உள்ள ஆக்சிஜன் அளவு சிலவகையான நுண்ணுயிரிகள் பயோரியாக்டர் இல் வளரும் பொழுது இது ஒரு முக்கியமான அளவுகோல் பி ஹெச் மற்றும் ஒரு அளக்கப்பட்டு கட்டுப்படுத்தக் கூடிய ஒரு அளவுகோலாகும் உயிரியல் சார்ந்த வினைகள் மற்றும் பயோப்ராசஸ் மிக குறுகிய பிஹெச் வேறுபாட்டு எல்லையில் செயல்படும் காற்று தேவை ஆதலால் காற்றோட்டம் இருக்கும் மற்றும் கிளர்ச்சியும் இருக்கும் ஊட்டச்சத்து மிகுந்த திரவியம் அதாவது மீடியம் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் அசைவு தொட்டி என்பது ஒரு பாத்திரம் அதாவது ஒரு பயோரியாக்டர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உண்மையில் நமக்கு வேண்டிய விளைபொருளை பயோரியாக்டர் உள்ளே உள்ள செல்கள்தான் உற்பத்தி செய்கின்றன அது நாம் முன்னே சொன்ன எத்தனால் ஆக இருக்கலாம் லாக்டிக் ஆசிட் ஆக இருக்கலாம் அல்லது மோனோ குளோனல் ஆன்டிபாடி இன்சுலின் அல்லது பயோ ஆயில் ஆக இருக்கலாம் இவை எல்லாமே நுண் அளவான செல்களால் செய்யப்படுகின்றன இந்த செல்களின் அளவு 2 மைக்ரான் இலிருந்து 10 மைக்ரான் வரை மிகவும் சிறியதாக இருக்கும் ஒரு சில பெரியதாகவும் இருக்கலாம் இந்த செல்களை நாம் கல்ச்சர் என்று கூறுவோம் இந்த செல்கள் தான் விளைபொருள்களை உண்டாக்கக் கூடிய உண்மையான தொழிற்சாலைகள் நாம் எப்போது பயோரியாக்டரை பார்த்தோம் என்றாலும் இவற்றை நாம் நினைவில்வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாடத் தொகுதியின் முதல் பாகத்தில் நாம் பயோரியாக்டர் ஐ ஒரு பாத்திரமாக கருதி அதற்கு தேவையானவற்றை பற்றி அறிந்து கொள்வோம் இதுவே இதற்கு பின்னணியாக அமையும் இதன் பிற்பகுதியில் நாம் பயோரியாக்டர் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் மற்றும் செல்கள் செயல்படும் வகையை கொண்டு எவ்வாறு பயோரிஆக்டர் இயக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவோம் காரணம் செல்கள்தான் விளை பொருளை உண்டாகும் உண்மையான தொழிற்சாலைகள் எனவே பயோரியாக்டர் எவ்வாறு திறம்பட செயல்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவோம் இதுவே அசைவு தொட்டி பயோரியாக்டர் இரண்டாவதாக பொதுவாக உபயோகிக்கப்படும் பயோரியாக்டர் ஏர் லிப்ட் பயோரியாக்டர் ஆகும் மேலே உள்ள வரைபடம் உங்களுக்கு ஒரு ஏர் லிப்ட் பயோரிஆக்டர் இன் சில முக்கியமான அம்சங்களை காட்டும் இதில் அசைவு தொட்டி மற்றும் ஏரி லிப்ட் இடையே உள்ள முக்கியமான வித்தியாசம் இதில் அசைவு கருவி கிடையாது ஆனால் நாம் பயோரியாக்டர் உள்ளே உள்ள பொருட்களை அசைவு நிலையில் வைத்தாக வேண்டும் இந்த அசைவு நிலையை நாம் காற்றின் மூலம் செய்கிறோம் இதில் காற்று உள்ளே ஒரு பம்ப் மூலம்செலுத்தப்படுகிறது பயோரிஆக்டர் இன் உள்ளே ஒரு நீள் உருளை கலன் உள்ளது இதன் மூலம் காற்று செலுத்தப்பட்டு சற்று மேலே எழும்பொழுது அது செல்களை உடன் எடுத்துச்சென்று சுழல் நிலையில் வைக்கிறது இது ஒரு நீள் உருளை கலன் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் உள்ளது இதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் காற்று நடுவிலிருந்து மிக வேகமாக உள்ளே வருகிறது இதன் காரணமாக செல்கள் மிதந்த நிலையில் இருக்க ரியாக்டர் செயல்படுகிறது திரவியத்தின் அளவை இந்த புள்ளியிட்ட கோடு குறிக்கிறது இதுவே ஏர்லிப்ட் பயோரியாக்டர் அசைவு தொட்டி பயோரிஆக்டர் உடன் பார்க்கும் பொழுது இதற்கு சில சாதகமும் பாதகமும் உள்ளன அதைப்பற்றி நாம் பயோரியாக்டர் பற்றி நன்கு தெரிந்த பிறகு பார்க்கலாம் மூன்றாவதாக நாம் பார்க்கப்போவது பாக்ட் பெட் பயோரிஆக்டர் இங்கே ஒரு பெட் உள்ளது அதை நாம் மிக இருக்கமாக நிரப்பி உள்ளோம் இதில் இன்லெட் மற்றும் அவுட்லெட் இங்கே இருக்கின்றன இவை தொடர்ச்சியாக இருக்கலாம் பொதுவாகவே இவை தொடர்ச்சியாக செயல்படும் இங்குதான் நமக்கு தேவையான விளைபொருள் பயோரியாக்சன் மூலம் மாற்றமடைகிறது இங்கே ஒரு காணொளி உள்ளது இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நாம் பாக்ட் பெட் மற்றும் புளுஇடைஸ்டு பெட் பற்றி பார்க்கலாம் இதுதான் திரவப்படுத்தப்பட்ட அதாவது புளுஇடைஸ்டு பெட் இதைப்பற்றி நாம் அடுத்ததாக பார்ப்போம் பாக்ட் பெட் ஒரு நிலையான பெட் ஆகும் இதில் வினைபடு பொருள் விளை பொருளாக மாறும் புளுஇடைஸ்டு பெட் என்பது பாக்ட் பெட் இன் மாற்றுஉரு ஆகும் புளுஇடைஸ்டு என்றால் திரவப்படுத்தப்பட்ட அதாவது திரவிய நிலை போல இருக்கும் அசையா நிலையாக இருக்காது அதன் உள்ளிருக்கும் பொருட்கள் மேலும் கீழும் அசைவதாக இருக்கும் இந்த நிலை சில பயோரிஆக்டர் இன் செயல்பாட்டிற்கு சில சூழலில் தேவையாக இருக்கும் பாக்ட் பெட் பயோரிஆக்டர் பொதுவாக நீர் பதப்படுத்துதல் இல் உபயோகிக்கப்படும் ஒரு மணல் ஆக கூட இருக்கலாம் அதன் வழியாக நீர் சுத்திகரிக்கப்பட்டு வெளியே சுத்தமான நீராக வரும் மற்றும் ஒரு வகையான பயோரிஆக்டர் திட நிலை பயோரியாக்டர் அல்லது சாலிட் ஸ்டேட் பயோரியாக்டர் இதன் பெயர் மூலம் நீங்கள் அறிந்திருக்கலாம் இதில் திரவிய நிலை கிடையாது எல்லாமே திட நிலையில் தான் இருக்கும் இதில் திட நிலையில் உள்ள வினைப் பொருட்களான என்சைம் மற்றும் இதர பொருட்கள் இயற்கை சார்ந்த பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் இவற்றை நாம் வெட்டி எடுத்து அல்லது அளவை குறைத்து டிரேக்களில் அடைப்பின் உள் வைத்து தக்க பராமரிப்பு நிலையில் வைத்து தகுந்த உயிரினத்தை இந்த திட சப்ஸ்டிரேட் இல் வைத்தோமானால் நமக்குத் தேவையான வினை பொருளை உருவாக்கும் இதை நாம் சாலிட் ஸ்டேட் பயோரியாக்டர் என்று கூறுவோம் இது தொழிற்சாலைகளில் மிகப்பெரிய அளவில் என்சைம் போன்ற திட வினைபொருட்கள் தயாரிக்க உபயோகிக்கப்படுகிறது இந்த காணொளி உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் பயோரியாக்டர் பற்றி கூறும் இதைப் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது மிகவும் பிரபலமாக பல தொழிற்சாலைகளிலும் ஆராய்ச்சிக் கூடங்களிலும் உபயோகிக்கப் படுவது ஒரு முறை மட்டுமே உபயோகப்படும் பயோரியாக்டர்ஸ் அல்லது ஒற்றை பயன்பாட்டு பயோரியாக்டர்கள் ஒரு முறை உபயோகித்த பிறகு எறிந்து விடுவது அதாவது யூஸ் அண்ட் த்ரோ இதன் பயன் சரிபார்த்தல் செயலில் இருக்கும் சரிபார்த்தல் செயல் என்பது மிகவும் துல்லியமாக சரியான நிபந்தனைகளை உபயோகித்து அந்த நிபந்தனைகள் மறுபடியும் உபயோகிக்கும் வகையில் இருந்து பிறகு எல்லா சோதனைகளையும் தாண்டி உற்பத்திக்கு அங்கீகாரம் பெறவேண்டும் இந்த செயல்கள் எல்லாம் செய்ய ஒரு முறை மட்டுமே உபயோகப்படும் பயோரியாக்டர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் இவை மிகவும் பிரபலமாக உள்ளன நாம் முன்பு கூறிய அசைவு தொட்டியை ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் செய்தோமானால் அது களையப்படும் பயோரியாக்டர் ஆக மாறிவிடும் மற்ற எல்லா செயல்பாடுகளும் அதே போல் தான் இருக்கும் இதன் அளவு கூட நாம் மிகப்பெரியதாக களையப்படும் பிளாஸ்டிக் பாத்திரங்களில் செய்யலாம் நிலையாக இருக்கும்ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்திற்கு பதிலாக களையப்படும் பிளாஸ்டிக் பாத்திரம் உபயோகிக்கலாம் முன்பு கூறியது போல இதற்கும் சாதகமும் பாதகமும் உள்ளன இதிலுள்ள பாதகங்கள் பற்றிய காணொளி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது உருவாகும் சமயம் மற்றொரு பயோரியாக்டர் வேவ் பயோரியாக்டர் உருவாகியது இதை இங்கே நீங்கள் பார்க்கலாம் இவற்றில் பிளாஸ்டிக் பைகள் உபயோகிக்கப்படும் இந்த பைகள்மிகப்பெரிய அளவில் 25 லிட்டர் வரை உபயோகித்து குறைந்த அளவில் மிக அதிக மதிப்புள்ள வினை பொருட்களை உற்பத்தி செய்யலாம் சரி பார்க்கும் செயல் பேணுதல் போன்றவற்றிற்கு இந்தக் களையக் கூடிய ரியாக்டர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் செயலில் இவை பிளாஸ்டிக் பைகள் அசைவு கொடுக்கும் ராக்கர்கள் மீது வைக்கப்படும் இந்த காணொளி மூலம் எவ்வாறு உற்பத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வகையான பயோரியா ஆக்டர் நாம் பார்க்க இருப்பது போட்டோ பயோரியாக்டர் போட்டோ பயோரியாக்டர் என்பது ஒளியை உபயோகிப்பது ஆகும் நமக்கு எப்போது ஒளியின் தேவையுள்ளது உள்ளிருக்கும் உயிரினத்திற்கு ஒளி தேவைப்படும் பொழுது ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினத்திற்கு ஒளி தேவைப்படும் இவ்வாறு ஒளிசேர்க்கை செய்யும் உயிரினங்களை நாம் போட்டோ பயோரியாடரில் பயன்படுத்துவோம் உங்களுக்கு நினைவிருக்கும் நாம் பாசி பற்றி பயோடீசல் பகுதியில் பார்த்தோம் இந்த நுண் பாசிகள் ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்கள் அவை காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை பயோ எரிபொருளாக மாற்றுகின்றன இந்த செயலை நாம் கார்பன் சமநிலை என்று கூறுவோம் காரணம் அது கார்பனை பூமியில் இருந்து எடுக்காமல் காற்றிலிருந்து எடுத்து பிறகு அதை பயோ எரிபொருள் ஆக மாற்றுகிறது எரிபொருள் உபயோகத்தால் கார்பன் மறுபடியும் காற்றையே கலக்கிறது எனவே இந்த செயலை நாம் கார்பன் சமநிலை என்று கூறுவோம் ஏனெனில் இதில் கார்பன் டை ஆக்சைடின் கூட்டுதல் பூமியிலிருந்து ஏற்படுவதில்லை எனவே நுண் பாசிகளை நாம் பயோ ஆயில் உற்பத்தி செய்ய போட்டோ பயோரியாக்டர் ரை பயன்படுத்துவோம் இதன் செயல் மிகவும் எளிமையான நேரடி ஆனதாகும் இதைப்பற்றி அனைத்தும் அறிவோம் ஒரு பாத்திரம் அதில் திரவியம் உள்ளது அந்த பாத்திரத்தில் உள்ள அவுட்லெட் இந்த போட்டோ செக்ஷன் இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்த படத்தில் இது இன்னும் தெளிவாக இருக்கும் இந்த போட்டோ செக்ஷனில் ஒளி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்தப் படம் எங்கள் ஆராய்ச்சிக்கூடத்தில் உள்ள போட்டோ பயோரியாக்டர் இன் படம் நாங்கள் எங்கள் ஆராய்ச்சி கூடத்தில் உன் பாசிகளை வைத்து ஆராய்ச்சி செய்து இருக்கிறோம் நுண் பாசிகள் போட்டோ செக்ஷனில் இருக்கும்பொழுது ஒளிக்கதிர்களை எடுத்துக்கொள்கின்றன கண்ணாடியால் செய்யப்பட்டுள்ளது பிறகு அவை பாத்திரத்திற்கு வந்துவிடும் இச்செயல் தொடர்ச்சியாக நடைபெறும் இதுவே போட்டோ பயோரியாக்டர் துணிகளை வைத்து செய்யப்படும் பயோடீசல் அல்லது பயோ ஆயில் மிகவும் எளிமையான செயலாகும் முதலில் நுண் பாசிகளின் வளர்ச்சி அதன்பிறகு அவை காற்றில் உள்ள கார்பன்டை ஆக்சைடு ஐ லிபிட் அல்லது பயோ ஆயில் ஆக சேர்க்கும் லிப்பிடை நுண் பாசிகள் லிருந்து அழுத்துவதன் மூலம் கிடைக்கும் இதிலிருந்து ஆயில் வெளியேறும் அவற்றை நாம் நம் தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம் இதன்செயல்முறை மிகவும் எளிமையானது எல்லோரும் அறிந்ததே இருந்தும் பொருளாதாரரீதியாக பயோ ஆயில் எடுக்கும் இந்த செயல் இன்னும் நடைபெறவில்லை இதன்காரணமாக இந்த செயல் வணிகரீதியாக உலகத்தில் எங்குமே உபயோகத்தில் இல்லை வெறும் சோதனை அளவில் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது நம்பிக்கை தரும் செயலாக இருந்தாலும் இதில் நிறைய சவால்களும் உள்ளன இவற்றை பற்றி நாம் பின்னர் பார்க்கலாம் இந்த சவால்களை நாம் சமாளித்தோம் ஆனால் இது பொருளாதார வகையில் சாத்தியமாகும் மற்றும் பயோ ஆயில் பயோடீசல் ஒரு மாற்று எரிபொருளாக இருக்கும் ஜெட் விமானத்தின் எரிபொருளாக கூட இதை உபயோகிக்கலாம் இதில் வரைபடமாக பாத்திரம் மற்றும் போட்டோ செக்சன் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாத்திரத்தில் நுண் பாசிகள் உள்ளன அவை இந்த பம்ப் மூலமாக போட்டோ செக்ஷனில் உள்ள கண்ணாடி டுபுக்கு செலுத்தப்படுகிறது இங்கே அவை ஒளிக்கதிர்கள் உட்கொண்டு ஒளிசேர்க்கை செய்து பின்னர் பாத்திரத்திற்கு வந்து பயோ ஆயிலை தயாரிக்கிறது இந்த காணொளி எண் 11 உங்களுக்கு இதை தெளிவாக்கும் இதன் மூலம் நீங்கள் நுண் பாசிகளில் இருந்து எவ்வாறு பயோ ஆயில் பயோப்ராசஸ் உபயோகித்து பயோரியாக்டர் இல் தயாரிக்கலாம் என்று தெரிந்து கொள்வீர்கள் பலவகையான பயோரியாக்டர்கள் உள்ளன அவற்றை எல்லாம் நாம் முற்றிலுமாக பார்க்க முடியாது பொதுவாக பயன்படும் பயனுள்ளதாக இருக்கும் பயோரிஆக்டர் இன் வகைகள் மற்றும் அவை எவ்வாறு நமக்கு பயனுள்ள வினை பொருட்களை தயாரிக்கின்றன என்பதை பார்த்தோம் அடுத்ததாக நாம் பயோரியா ஆக்டர் இன் செயல்பாடு வகைகளை பார்ப்போம் பலதரப்பட்ட ரிஆக்டர் அதாவது அசைவு தொட்டி ஏர்லிப்ட் மற்றும் பேக்டு பெட் ப்ளூஇடைஸ்டு பெட் போன்றவை மூன்று விதமான செயல்பாடு வகைகளால் செயல்படும் முதலாவது தொகுதி செயல்முறை அதாவது பேட்ச் மோடு இங்கே நாம் பார்த்த அசைவு தொட்டி உள்ளது அதில் அசைவு கொடுக்கும் கருவி செல்களை மிதந்த நிலையில் வைக்கிறது இந்த அசைவு தொட்டி பேட்ச் மோடு இல் செயல்படும்போது இதனுள் எல்லாவற்றையும் அதாவது மீடியம் செல்கள் இன்ஆகுலம் அனைத்தும் சேர்க்கப்படும் பிறகு இதில் செயல் நடக்கும் பிறகு நாம் வினை பொருள் உருவாக காத்திருப்போம் முடியும் தருவாயில் அதனுள் இருக்கும் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து விட்டு பிறகு அதை பதப்படுத்தி அதாவது டவுன் ஸ்ட்ரீம் பதப்படுத்துதல் செய்து நமக்கு தேவையான பொருளை பிரித்து எடுப்போம் இவ்வாறு எல்லாவற்றையும் உள்ளே விட்டுவிட்டு பிறகு நேரம் கொடுத்து பிறகு எல்லாவற்றையும் வெளியே எடுத்து பிரிக்கும் செயலை நாம் தொகுதி செயல்பாடு அல்லது பேட்ச் ப்ராசஸ் என்று கூறுவோம் எல்லா செயல் முறைகளையும் பார்க்கும் பொழுது இது மிகவும் எளிமையானது அடுத்து நாம் பார்க்க இருப்பது பயோரியாக்டர் இல் தொடர்ச்சியான செயல்பாடு அசைவு தொட்டியில் நாம் தொடர்ச்சியாக சப்ஸ்டிரேட் இன் உள்இடுதல் அதாவது நியூட்ரியன்ட் பிராத் இன்புட் இதில் செல்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இங்கே இருக்கலாம் தொடர்ச்சியாக பயோரியாக்டர்லிருந்து வினை பொருள் கொண்ட அவுட்புட் எடுக்கலாம் நேரத்தை சரியாக கணக்கிட்டு நாம் செய்தோமானால் தொடர்ச்சியாக வினை பொருளை எடுக்கலாம் இப்படிப்பட்ட தொடர்ச்சியான உள்ளீடு தொடர்ச்சியான வெளியீடு செயல்பாட்டை நாம் தொடர்ச்சியான செயல்பாடு என்று கூறுவோம் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செயல்பாடு என்னவென்றால் செல்களின் வளர்ச்சி வினை பொருள் அமைப்பு மற்றும் திரவியத்தின் உள்வாங்குதல் எல்லாம் தொடர்ச்சியாக ஒரே சமயம் நடைபெறுகிறது இதை நாம் நன்கு உள் வாங்கி பிறகு ஆராய்ந்து உபயோகிக்க வேண்டும் பிறகு நாம் நமக்குத் தேவையான செயல்பாடு நாமே உருவாக்கலாம் பேட்ச் மற்றும் கண்டினியூவஸ் இவை இரண்டு செயல்பாட்டிற்கும் இடைப்பட்டது தான் மூன்றாவது செயல்பாடு அதாவது ஃபெட் பேட்ச் செயல்பாடு அதாவது ஃபெட் பேட்ச் ஆப்ரேஷன் இதில் இடையிடையே இன்புட் மற்றும் இடை இடையே அவுட்புட் அல்லது இரண்டும் அதாவது தொடக்கத்தில் பேட்ச் முறையாக தொடங்கி பிறகு இடையிடையே அதாவது தக்க இடைவெளியில் நாம் சப்ஸ்டிரேட் டை சேர்ப்போம் தொடர்ச்சியாக அல்ல இதுவே ஃபெட் பேட்ச் செயல்பாடு நீங்கள் முழுமையாக எதையும் எடுக்க மாட்டீர்கள் சிறிதளவு திரவியத்தை மட்டும் இடையிடையே எடுக்கலாம் அல்லது இடையிடையே திரவியத்தை செலுத்தி இடையிடையே எடுக்கலாம் இதை நாம் ஃபெட் பேட்ச் ஆப்ரேஷன் என்று கூறுவோம் இதற்கு பல காரணங்கள் உள்ளன உதாரணத்திற்கு நம் விளைபொருள் உருவாகும் பொழுது அவை உருவாக்கும் செல்களுக்கு நச்சு தன்மையாக அமையும் உதாரணத்திற்கு எத்தனால் இது பல தொழிற்சாலைகளில் பெரிய அளவில் தயாரிக்கப்படுகிறது எத்தனால் 10 இலிருந்து 16 18 சதவிகிதம் அடையும் பொழுது அதை உற்பத்தி செய்யும் செல்களுக்கு நஞ்சு ஆக அமையும் எனவே அவற்றை திரவியத்தில் விட்டு வைக்க முடியாது இவ்வாறு நச்சுத் தன்மையுடைய வினை பொருட்களை நாம் அவ்வப்போது திரவியத்தில் இருந்து எடுத்து புதிய திரவியத்தை உள்ளிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வினை பொருளின் விஷத்தன்மை கட்டுக்குள் இருக்கும் எனவே இவை தான் பயோரிஆக்டர் இன் பொதுவான வகைகளும் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் முறைகளும் சில பயோரியாக்டர் வகைகளில் நாம் மூன்று வகையான முறைகளையும் பேட்ச் கன்டினியூவஸ் மற்றும் ஃபெட் பேட்ச் ஆப்ரேஷன் Batch continuous fed batch operations செயல்படுத்த முடியும் பேக்டு பெட் அல்லது ப்ளூஇடைஸ்டு பெட் பயோரியாக்டரில் பேட்ச் செயல்முறையை எளிதாக செயல்படுத்த முடியாது இவற்றில் தொடர் செயல்முறை எளிதாக செய்ய முடியும் தொடர் செயல்முறை பேட்ச் செயல்முறையை விட சிறிது கடினமானது அதை முறையாக செயல்படுத்த பல முயற்சிகளை எடுத்து பிறகு அதை தொடர் பயோரியாக்டர் ராக செயல்படுத்த முடியும் நாம் மற்றும் ஒரு விஷயத்தைப் பற்றி பார்ப்போம் நாம் நுண்ணுயிரிகளை உபயோகப்படுத்தி நமக்குத் தேவையான வினை பொருளை தயாரிக்கிறோம் எனவே உற்பத்தி செய்யும் இடத்தில் நமக்கு பயனுள்ள நுண்ணுயிரிகள் இருக்க வேண்டும் ஆனால் நுண்ணுயிரிகள்எல்லா இடங்களிலும் உள்ளன என்று நீங்கள் அறிவீர்கள் உதாரணத்திற்கு நாமிருக்கும் இந்த அறையில் பயோரியாக்டர் வைத்திருக்கும் இடத்தில் மருத்துவமனை அறையில் மற்றும் எல்லா இடங்களிலும் இந்த நுண்ணுயிரிகள் காற்றில் பெரிய அளவில் உள்ளது அது நமக்கு நல்லதல்ல உதாரணத்திற்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமி காற்றிலிருந்து நம் உடலுக்குள் புகுவதை நாம் விரும்ப மாட்டோம் நம் உடலில் அதை தடுக்கும் முறைகள் இருந்தாலும் அவை நம் உடலில் பலவிதமான பாதிப்பை உண்டாக்கக் கூடும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது பலருக்கு பலவிதமான நோயின் பாதிப்புகள் உண்டாகிறது அதிலும் ஒருவர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது அந்த சிகிச்சையின் காரணமாக அவரின் உள் உறுப்புகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் தடுத்து நிறுத்தும் மேல் பரப்பு தோல் அறுவை சிகிச்சை காரணமாக நீக்கப்பட்டு இருக்கும் இவ்வாறு தோல் நீக்கப்பட்டு இருக்கும் நிலையில் காற்றில் இருக்கும் நுண்ணுயிரிகள் அங்கே இருந்தால் அவை உடலினுள்ளே புகுந்து நோய்தொற்று கொள்ள வாய்ப்பு அதிகம் எனவே இது நடக்காமல் இருப்பதற்கு நாம் அறுவை சிகிச்சை நடக்கும் சுற்றுச்சூழல் கிருமிகள் இல்லாமல்சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதே போல் தான் நம் பயோரிஆக்டர் இன் சுற்றுச்சூழல் கிருமிகள் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் மற்றும் நம்முடைய பயனுள்ள நுண்ணுயிர் மட்டுமே பயோரியாக்டர் இல் சேர்த்து அவை வளர்ந்து நமக்கு தேவையான வினை பொருளை உருவாக்க வேண்டும் எனவே இங்கு சூழ்நிலை சுத்தமாக இருக்கும் இருப்பதற்கு மிகப்பெரிய தேவை உள்ளது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நம்மை சூழ்ந்துள்ள காற்றில் நுண்ணுயிரிகள் இன் கன்சன்ட்ரேஷன் 103 104 செல்கள் ஒரு எம்எல் இல் உள்ளன பலவகையான கிருமிகள் காற்றில் இருக்கலாம் அவை நம் உடலில் அல்லது நாம் வடிவமைத்த பயோரியாக்டரிலோ வர நாம் விரும்ப மாட்டோம் அவ்வாறு அவை உள்ளே நுழைந்துவிட்டால் நமக்கு பயனுள்ள நுண்ணுயிர்கள் உடன் இந்தக் கிருமிகளும் நாம் கொடுத்த சத்து வாய்ந்த திரவியத்தை உபயோகித்து அவை மேலும் கூடி பயனுள்ள நுண்ணுயிர்களை வளர விடாமல் செய்து நம் பயோ ரியாக்டரை ஒரு தோல்வி நிலைக்கு எடுத்துச்சென்று விடும் இதை நாம் பயோரிஆக்டர் இன் கண்டமினேஷன் என்று கூறுவோம் இதை நாம் விரும்ப மாட்டோம் எனவே இதை தடுப்பதற்கு நாம் எவ்வாறு சுத்த நிலையை வைக்கவேண்டும் என்று பார்ப்போம் ஒரு மருத்துவமனை அறை எவ்வாறு ஸ்டெரிலைஸ் செய்யப்படுகிறது ஒரு பயோரியாக்டர் இலிருந்து கிருமிகளை எவ்வாறு நீக்குவது நுண்ணுயிர்கள் எங்கு வேண்டுமானாலும் எந்த மூலை மூடுக்கிலும் இருக்கலாம் இதை மூன்று முக்கியமான வழிகளில் செய்யலாம் முதலாவது மிக அதிக வெப்பநிலை அதாவது 120 121 டிகிரி சென்டி கிரேடில் ஈரப்பதத்தில் 15 நிமிடம் வைத்து செய்வது மிக அதிகமான வெப்பநிலை உபயோகிப்பதன் மூலம் நாம் சுத்த நிலையை அடையலாம் இது பலமுறை செய்து காட்டப்பட்டுள்ளது நன்றாக வேலையும் செய்யும் நாம் ரசாயனங்களையும் உபயோகிக்கலாம் திரவிய நிலையிலோ அல்லது வாயு நிலையிலோ இந்த முறை பொதுவாக அறுவை சிகிச்சை அறைகள் ஆராய்ச்சிகள் போன்ற இடங்களை ஸ்டெரிலைஸ் செய்ய உபயோகிக்கப்படும் உதாரணத்திற்கு ஆராய்ச்சியில் கண்டமினேஷன் ஏற்பட்டால் நமக்கு பயனுள்ள நுண்கிருமிகள் உடன் கலந்த கண்டமினேஷனுக்கு காரணமாக இருக்கும் கிருமிகளை நீக்க வேண்டும் இதை செய்வதற்கு நாம் பார்மலின் கரைசலை உபயோகிப்போம் இதன் உடன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட்டுவதன் மூலம் வெப்ப வெளியீட்டு வினை ஏற்பட்டு ஃபார்மால்டிஹைடு வெளியேறும் இந்த வாயு அங்கு உள்ள செல்களை அழித்துவிடும் இது சற்று ஆபத்தான செயலாகும் எனவே இச்செயலை செய்யும் முன் ஆராய்ச்சி நிலையத்தின் எல்லா இடங்களிலும் இதைப்பற்றிய நோட்டீஸ் போடப்பட்டிருக்கும் கதவுகள் எல்லாம் சீலிங் டேப் கொண்டு அடைக்கப்பட்டிருக்கும் ஜன்னல்களும் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி அறையினுள்ளே பார்மலின் திரவியத்தை கொண்ட அலுமினிய படகுகள் கொண்டு சென்று உரிய இடத்தில் வைக்கப் போகும் நபர் நாம் வெளியே வருவதற்கு வழிவகுத்து விட்டு பிறகு அதையும் இறுதியில் அடைத்துவிடுவார் இவ்வாறு கதவுகளும் ஜன்னல்களும் அடைத்த நிலையில் அந்த நபர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் துண்டுகளை அந்த அலுமினியம் படகுகளில் மிக விரைவாக இட்டுவிட்டு வெளியேறி விடுவார் இவ்வாறு அடைத்து வைக்கப்பட்டுள்ள பின் உள்ளே ஃபார்மால்டிஹைடு வாயு பரவி உள்ளே உள்ள எல்லா உயிரினங்களையும் அழித்துவிடும் இந்த மூடிய நிலையில் இரண்டு நாட்கள் வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு அறையின் உள்ளே செல்லும் பொழுது நமக்கு ரசாயனத்தின் வாசமும் சுத்தமாக இருக்கிறது என்பதையும் தெரிந்துகொள்ள முடியும் இவ்வாறு பார்மலின் போன்ற ரசாயனங்களை உபயோகித்து சுத்தம் செய்யும் முறை மிகவும் பொதுவாக உபயோகிக்கப்படும் முறையாகும் 70 சதவீதம் எத்தனால் நம் கைகளில் அல்லது கைகளில் உள்ள கிருமிகளை கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நுண்ணுயிர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் மாற்றும் பொழுது இந்த செயல் உபயோகமாக இருக்கும் கதிர்வீச்சு முறை அதாவது யூவி கதிர்வீச்சு காமா கதிர்வீச்சு போன்ற மிக அதிக சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் டிஎன்ஏ வில் மாற்றங்களை ஏற்படுத்தி உயிரினங்களை அழிக்கும் தன்மை உடையவை அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் சிரின்ஜ் ஆகியவை உபயோகிக்கும் பொழுது நாம் அதிக வெப்பத்தை உபயோகித்து ஸ்டெரிலைஸ் செய்யமுடியாது அப்பொழுது இந்த கதிர்வீச்சுகள் பயனுள்ளதாக இருக்கும் மிக அதிக வெப்பநிலை உபயோகிக்கும் முறையை நாம் ஆட்டோகிளேவிங் என்று கூறுவோம் உலோகங்களால் செய்யப்பட்ட பயோரியாக்டர் களை ஆட்டோகிளேவ் செய்ய முடியும் மிகச் சிறியதாக இருந்தால் அதை ஆட்டோகிளேவ் உள்ளே வைத்து 121 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் சற்று அதிக பிரஷர் கொண்டு ஸ்டீம் அமைப்போம் ஸ்டீம் அதிக பிரஷர் நிலையில்தான் அமையும் என்று நாம் முன்பே தெர்மோடைனமிக்ஸ் பாடத்தில் படித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் 15 நிமிடத்திலிருந்து அரைமணி நேரம் வைத்தோமானால் முற்றிலுமாக நுண்ணுயிர்கள் நீக்கப்பட்டு ஸ்டெரிலைஸ்ட் நிலையை அடையும் இதற்குப் பிறகு நாம் நமக்கு பயனுள்ள நுண்ணுயிர்களை உள்ளே செலுத்தலாம் இதுவே ஆட்டோக்கிளேவிங் ஆகும் பயோரியாக்டர்ஸ் மிகவும் பெரியதாக பல லட்சங்கள் லிட்டர் கொண்ட அளவுடன் இருந்தால் அவற்றை இருக்கும் இடத்திலேயே மிக அதிக வெப்பநிலை கொண்டு ஸ்டெர்லைசேஷன் செய்யப்படும் காரணம் அவற்றை நாம் எளிதில் நகர்த்த முடியாது யூவி காமா போன்ற கதிர்வீச்சுகள் அதிக வெப்பநிலை அல்லது ரசாயனமும் உபயோகிக்க முடியாத சூழ்நிலையில் கிருமிகளை நீக்க உபயோகிப்போம் இவையெல்லாம் பொதுவாக உபயோகிக்கப்படும் ஸ்டெர்லைசேஷன் செயல்பாடுகள் இதன் மூலம் பயோப்ராசஸ் தொடங்குவதற்கு முன்பு நாம் சுத்த நிலையை அடையலாம் நான் இப்பொழுது இந்த சொற்பொழிவை நிறுத்திக் கொள்கிறேன் கொடுக்கப்பட்ட நேரத்தின் முடிவை நாம் அடைந்து விட்டோம் அறிமுக வகுப்பில் நான் உங்களுக்கு மூக் பயோரியாக்டர் ஐ பற்றிய 10 மணிநேர மூக் பற்றி சுருக்கமாக கூறியிருக்கிறேன் உங்களுக்கு இரண்டு புத்தகங்களை பற்றியும் கூறியுள்ளேன் அதன் அமைப்பு வேறாக இருந்தாலும் சில பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு வாரத்தின் கடைசியிலும் உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுக்கப்படும் அவை பெரும்பாலும் மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகளாக இருக்கும் இதைத்தவிர நீங்கள் பிரச்சனை தீர்வு காணும் திறனும் கொள்வது நல்லது முக்கியமாக முடிவு நிர்ணயிக்கப்பட்ட வினைகள் நீங்கள் ஆய்வு செய்து அதை வினா விட்டு தீர்வு காண்பது நல்ல செயலாக இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சி வினாக்கள் நான் ஒரு வகுப்பில் கொடுத்து உங்களுக்கு அதன் விடை காண்பதற்கு நேரமும் கொடுத்து பிறகு அடுத்த சொற்பொழிவில் அதற்கு எவ்வாறு வினா காணலாம் என்பதையும் பார்ப்போம் அடுத்த சொற்பொழிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்